செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய விரிவுரையில் நாம் பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் இன் பாதிப்புகளைப் பார்த்தோம் பின்னர் பார்மேட் ஸ்டிரிங் இன் பாதிப்புகளையும் பார்த்தோம் இந்த விரிவுரையில் இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோ பாதிப்புகள் எனப்படும் மற்றொரு வகை பாதிப்பைப் பார்ப்போம் எனவே ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் ஆரம்பிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட நிரலை இங்கே கருத்தில் கொள்வோம் இந்த நிரலில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் 2 ஆர்க்யுமன்ட்கள் argv1 மற்றும் argv2 ஐ எடுத்துக்கொள்கிறோம் இப்போது argv1 அடிப்படையில் ஒரு இன்டிஜெர் எண் எனவே நாம் argv1 ஐ i இன் இந்த மதிப்புக்கு மாற்றுகிறோம் பின்னர் i இன் இந்த மதிப்பை s க்கு நகலெடுக்கிறோம் s 80 க்கு சமமானதா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் அப்படியானால் நாம் 'ஓ இல்லை நீங்கள் வேண்டாம்' என்ற அறிக்கையை printf 1 என்று அச்சிட்டு பின்னர் 1 ஐத் தருகிறோம் s 80 க்கும் குறைவாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட பஃப்பர்க்கு argv2 இன் உள்ளடக்கங்களை நகலெடுக்கிறோம் இந்த பஃப்பர் இன் முடிவில் அந்த குறிப்பிட்ட பஃப்பர்க்கு நாம் 0 சேர்க்கிறோம் பின்னர் குறிப்பிட்ட பஃப்பர் ஐ சரியாக அச்சிடுங்கள் எனவே எதிர்பார்க்கப்படும் நடத்தை இதுபோன்று இருக்கும் விட்த்1 என அழைக்கப்படும் இந்த நிரலை இயக்கும்போது நாம் 5 ஐக் குறிப்பிடுகிறோம் மேலும் argv2 ஐ ஹலோ என்று குறிப்பிடுகிறோம் பிறகு நாம் என்ன செய்தோம் என்றால் ஹலோ திரையில் அச்சிடப்படுகிறது மறுபுறம் நீங்கள் argv1 ஐ 80 எனக் குறிப்பிட்டால் இங்கே if ஸ்டேட்மெண்ட அதை பிடித்து 'ஓ இல்லை நீங்கள் வேண்டாம்' என்பது திரையில் அச்சிடப்பட்டு 1 ஐ ரிடன் செய்யும் இந்த சரிபார்ப்பை நாம் உருவாக்குவதற்கான காரணம் என்னவென்றால் 80 பைட்டுகள் கொண்ட இந்த லோக்கல் பஃப்பர் பஃப் நம்மிடம் உள்ளது இப்போது இந்த சி நிரல் மிகவும் நேரடியானதாகத் தெரிகிறது அது நன்றாக வேலை செய்கிறது என்று தோன்றுகிறது ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது சிக்கல் என்னவென்றால் s ஐ அன்சைன் ஷார்ட் ஆகவும் மற்றும் i இன்டிஜெராகவும் இருக்க வேண்டும் என்று வரையறுத்துள்ளோம் குறுகிய மதிப்புகள் அதிகபட்ச மதிப்பை 216 1 வரை வைத்திருக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் இது 65535 ஆகும் மறுபுறம் 4 பைட்டுகள் கொண்ட இன்டிஜர் 32 பிட் மதிப்பை சேமிக்கக்கூடும் இதனால் i 65535 ஐ விட அதிகமாக இருந்தால் ஒரு ஓவர்ஃப்ளோ நிகழ்கிறது எனவே i 65536 க்கு சமமாக இருந்தால் s துண்டிக்கப்படுகின்றன பின்னர் s 0 ஆக மாறும் ஏனெனில் s 16 பிட் மதிப்பை மட்டுமே கொண்டிருக்கின்றன s குறுகியதாக இருக்கும் எனவே s 0 ஆக மாறும் எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்றால் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அச்சிட இந்த நிரலை ஏமாற்றலாம் எனவே எடுத்துக்காட்டாக argv1 வேறுவிதமாகக் கூறினால் i 65537 என்று கூறுகிறது இது s துண்டிக்கப்பட்டு 1 இன் மதிப்பைக் கொண்டிருக்கும் இப்போது s 1 இன் மதிப்பைக் கொண்டுள்ளன இது நிச்சயமாக 80 க்கும் குறைவாக உள்ளது எனவே இந்த சோதனை தோல்வியடையும் நாம் இந்த பகுதியை உள்ளிடுவோம் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் argv2 ஐ i தொடர்பாக buf க்கு நகலெடுக்கிறோம் ஆனால் s உடன் அல்ல ஆகவே 65537 பைட்டுகளை argv2 இலிருந்து buf க்கு நகலெடுப்போம் எனவே இது ஒரு பிழையை உருவாக்கக்கூடும் மேலும் நிரல் செயலிழக்கக்கூடும் ஆனால் இது ஒரு ஷார்ட் மற்றும் ஒரு இன்ட் மறுக்கும் அறிக்கைகளுக்கும் இடையிலான வேறுபாடு உண்மையில் புரிந்துகொள்ளும் நோக்கத்திற்கு உதவுகிறது இது போன்ற உங்கள் நிரலில் உண்மையில் அழிவை உருவாக்கக்கூடும் எனவே 3 வெவ்வேறு வகையான இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோ பாதிப்புகள் உள்ளன முதலாவது விட்த்னஸ் ஓவர்ஃப்ளோ காரணமாகவும் இரண்டாவது அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ காரணமாகவும் மூன்றாவது சைன் மற்றும் அன்சைன்ட் பிரச்சினைகள் காரணமாகவும் பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவே இந்த வகைகள் ஒவ்வொன்றையும் சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம் மேலும் நிரலில் என்ன தவறு ஏற்படக்கூடும் என்பதையும் நிரல் எதிர்பார்க்காத ஒன்றை தாக்குபவர் எவ்வாறு செய்ய முடியும் என்பதையும் பார்ப்போம் எனவே விட்த்னஸ் ஓவர்ஃப்ளோ மூலம் தொடங்குவோம் எனவே இது நாம் பார்த்த உதாரணத்திற்கு மிக நெருக்கமாக உள்ளது மேலும் நாம் டைப்காஸ்டிங் செய்ய முயற்சிக்கும்போது இது பெரும்பாலும் தொடர்புடையது எனவே எடுத்துக்காட்டாக நாம் இங்கே ஒரு இன்டிஜெர் வரையறுத்து அதை 11223344 க்கு துவக்கியிருந்தால் நமக்குத் தெரிந்தவாறு இந்த இன்டிஜெர் எடுத்து 32 பிட்களை ஆக்கிரமிக்கும் மறுபுறம் இந்த கேரக்டர் மற்றும் ஷார்ட் முறையே 8 பிட்கள் மற்றும் 16 பிட்களை ஆக்கிரமிக்கும் எனவே இது போன்ற அறிக்கைகள் உண்மையில் இருக்கும்போது இந்த டைப்காஸ்ட் a1 இல் இருந்து கேரக்டர் a2 க்கு அல்லது டைப்காஸ்ட் a1 இல் இருந்து ஷார்ட் இன்ட் a3 க்கு செய்ய முயற்சித்ததால் அது துண்டிக்கப்படும் எனவே இப்போது a1 a2 மற்றும் a3 ஆகியவற்றின் மதிப்புகளை அச்சிட்டால் நாம் இந்த மதிப்புகளைப் பெறுவோம் எனவே a2 மற்றும் a3 முறையே 8 பிட் மற்றும் 16 பிட் என குறைக்கப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்க அடுத்து அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ ஐ பார்க்கவும் மற்றும் அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ ஐ புரிந்துகொள்ள இந்த நிரலைப் பார்க்கிறோம் நாம் ஒரு இன்டிஜர் i ஐ வரையறுக்கிறோம் மற்றும் i ஐ 0x4 க்கு துவக்குகிறோம் அதைத் தொடர்ந்து 7 0கள் மற்றும் i இன் இந்த மதிப்பை டெசிமல் மற்றும் ஹெக்ஸாடெசிமல் குறியீட்டில் அச்சிடும்போது எதிர்பார்த்ததை நாம் பெறுகிறோம் இப்போது இந்த i இல் சில செயல்பாடுகள் நாம் செய்வதைப் பார்ப்போம் எனவே l ஐ எடுத்து c இல் 0 ஐத் தொடர்ந்து 7 0களை சேர்க்கவும் x இன் மதிப்பை நாம் அச்சிடும்போது நாம் பெறுவது 0 ஆகும் ஏனெனில் இது 0x4 ஐத் தொடர்ந்து 7 0 கள் மற்றும் 0x7 ஐத் தொடர்ந்து 7 0 கள் 1 இன் மதிப்பு தொடர்ந்து 32 0 கள் மற்றும் x என்பது ஒரு இன்டிஜர் ஆக வரையறுக்கப்படுவதால் அது 32 பிட் மதிப்பை மட்டுமே வைத்திருக்க முடியும் எனவே முடிவுகள் 33 வது பிட்டைக் குறைத்தன மேலும் புறக்கணிக்கப்படும் மற்றும் x க்கு 0 மதிப்பு கிடைக்கும் எனவே ஒத்த வகையான அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ ஐ நாம் பெருக்கல் செய்யும் போது காணலாம் எனவே உதாரணமாக நாம் l ஐ 4ஆல் பெருக்கி எடுத்துக்கொள்கிறோம் அதை அச்சிடும்போது முடிவு 0 என்று நீங்கள் காண்பீர்கள் மற்றொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் நாம் L எடுத்து 0xf 7 fs ஐக் கழிக்கும்போது நமக்கு கிடைப்பது எதிர்பார்க்கப்படாத ஒன்று உதாரணமாக நாம் கழிக்கும்போது நாம் 0x4 ஐ தொடர்ந்து 6 0 கள் மற்றும் 1 ஐ பெறுகிறோம் இதற்குக் காரணம் சைன் குறியீட்டில் 0x அனைத்து fs இன் மதிப்பும் இரண்டின் நிரப்பு குறியீட்டில் 1 ஆக எடுக்கப்படுகிறது எனவே இது l ஆஃப் 1 ஆகும் இது பிளஸ் 1 ஆகும் எனவே உங்கள் முடிவு l பிளஸ் 1 ஆக இருக்கும் இதுவே இதன் மதிப்பு ஆகும் இப்போது அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ பாதிப்புகளைப் பயன்படுத்தும் சில எளிய பயன்படுத்திகளைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுடன் தொடங்குவோம் அங்கு மாலோக் ஆல் ஒதுக்கப்பட்ட இடத்தை எவ்வாறு கையாள முடியும் என்பதைக் காண்பிப்போம் நாம் செய்வது எளிது செயல்பாடு 2 பெராமீட்டர்கள் எடுக்கும் மற்றும் இன்டிஜர் அர்ரே ஐ தொடர்ந்து நீளம் பின்னர் நாம் இன்டிஜர் இன் அளவுக்கு மாலோக் நீளத்தை செய்கிறோம் எனவே நீங்கள் அறிந்திருப்பது பொதுவாக நீங்கள் ஒரு மல்லோக்கை எவ்வாறு உருவாக்குவீர்கள் என்பதுதான் நாம் ஒரு இன்டிஜர் அர்ரே வேண்டும் என்பதால் ஒவ்வொரு இன்டிஜர் 4 பைட்டுகள் கொண்டது எனவே நாம் பொதுவாக இன்டிஜர் இன் அளவை len செய்கிறோம் malloc வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் பின்னர் அர்ரே ஐ மை அர்ரே இல் நகலெடுக்கிறோம் இந்த செயல்பாட்டின் சிக்கல் என்னவென்றால் உள்ளீட்டு நீளம் பயனரால் அல்லது உண்மையில் இந்த செயல்பாட்டைத் தொடங்கும் பயனரால் அமைக்கப்படுகிறது எனவே பயனர் உண்மையில் லெனுக்கு மிகப் பெரிய எண்ணிக்கையை கொடுக்க முடியும் அதாவது நீங்கள் லென் இன்ட் இன் அளவைக் கொண்டு பெருக்கும்போது இது பொதுவாக 4 பைட்டுகள் ஆகும் பின்னர் ஒரு அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ ஆக இருக்கக்கூடும் மேலும் அந்த மதிப்பு அனுப்பப்பட்ட மதிப்பை அளித்தது பின்னர் மல்லோக்கிற்கு அனுப்பப்பட்ட மதிப்பு மிகக் குறைந்த எண்ணிக்கையாக இருக்கலாம் இதனால் மை அர்ரே மிகச் சிறிய மெமோரி அளவுடன் ஒதுக்கப்படுகிறது இப்போது ஃபார் லூப் இல் இங்கே என்ன நடக்கும் என்பதைப் பார்க்கும்போது I சமமாக 0 முதல் i குறைவாக லென் வரை ஃபார் லூப் இயங்குகிறது என்பதைக் காண்கிறேன் இப்போது லென் ஐ நாம் மிகப் பெரிய எண்ணிக்கையாகக் குறிப்பிட்டுள்ளோம் எனவே i மைஅர்ரேக்கு குறைந்த அளவு பஃப்பர் ஐ பெறுவோம் எனவே இங்கே நாம் காண்பது என்னவென்றால் நாம் மல்லோக்கை அழைக்க முடிந்தது மற்றும் மல்லோக்கிற்கு கோரப்பட்ட பைட்டுகளின் எண்ணிக்கையை ஓவர்ஃப்ளோ செய்ய முடியும் இதனால் நாம் பெறும் அர்ரே மிகவும் சிறியது மேலும் மைஅர்ரே க்கு ஒரு பஃப்பர் ஓவர்ஃப்ளோப் ஏற்படக்கூடும் எனவே நாம் முன்னர் பார்த்தது போல் இதுபோன்ற பஃப்பர் ஓவர்ஃப்ளோ ஐ உருவாக்கும் போது இது பயன்படுத்தப்படலாம் நாம் அடுத்ததாக அன்சைன்ட் இன்டிஜர் மேலும் சைன்ட் மற்றும் அன்சைன்ட் இன்டிஜர் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்க்கிறோம் எனவே சைன்ட் இன்டிஜர் மிக முக்கியமான பிட்டைப் பயன்படுத்தி விளக்கப்படுகிறது மிக முக்கியமானது 1 ஆக அமைக்கப்பட்டால் அந்த எண் எதிர்மறை எண்ணாக அமைக்கப்படுகிறது மிக முக்கியமான பிட் 0 ஆக அமைக்கப்பட்டால் அந்த எண் நேர்மறை எண்ணாக விளக்கப்படுகிறது இது நீங்கள் ஒப்பீடுகள் மற்றும் எண்கணிதத்தைச் செய்யும்போது எதிர்பாராத முடிவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இந்த மிகச் சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் என்ன செய்தோம் என்பது இன்டிஜர் i ஐ 0 x 7 அதைத் தொடர்ந்து 7 fs என்று வரையறுத்துள்ளோம் எனவே இது 4 பைட் இன்டிஜர் மதிப்புடன் குறிப்பிடப்படக்கூடிய மிகப்பெரிய நேர்மறை சைன்ட் இன்டிஜர் ஆகும் எனவே நாம் என்ன செய்வது l இன் இந்த மதிப்புக்கு 1 ஐ சேர்த்து என்ன நடக்கும் என்று பார்ப்போம் நாம் 1 ஐக் கொண்டிருக்கும்போது நாம் பார்ப்பது வியக்கத்தக்க வகையில் மிகப் பெரிய நேர்மறை எண்ணிலிருந்து மிகச்சிறிய எதிர்மறை எண்ணாக மாறுகிறது எனவே இந்த முடிவு எப்போதும் எதிர்பார்க்கப்படுவதில்லை எனவே இது ஒரு பாதிப்பு இது பயன்படுத்தல்களை உருவாக்க வழிவகுக்கும் எனவே ஒப்பீடுகள் மற்றும் பின்னர் நகலெடுப்பதை உள்ளடக்கிய சைன் இன்டர்பிரடேஷன் இன் ஒரு சிறிய பாதிப்பைப் பார்ப்போம் எனவே இந்த செயல்பாட்டைப் பார்ப்போம் அங்கு நாம் என்ன செய்கிறோம் என்பது உள்ளீடாக அனுப்பப்படும் பெராமீட்டர் நீளத்தை எடுத்துக்கொள்கிறோம் kbuf அளவை விட லென் அதிகமாக இருக்கிறதா என்று சோதிக்கவும் இப்போது kbuf இங்கே ஒரு லோகல் மற்றும் 800 பைட்டுகள் தரவைக் கொண்டுள்ளது அது லென் என்றால் இந்த 800 பைட்டுகளை விடக் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் நாம் if அறிக்கைக்குச் செல்லாமல் மாறாக ஒரு memcpy செய்கிறோம் எங்கே kbuf க்கு பஃப்பர் ஐ நகலெடுக்கிறோம் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டில் உள்ள பாதிப்பு என்ன நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் லென் என்பது இன்ட் ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது இது மறுபுறம் சைன்ட் இன்டிஜர் நாம் memcpy இன் மெயின் பக்கங்களைப் பார்த்தால் நாம் பார்ப்பது என்னவென்றால் 3வது பெராமீட்டர் இது இங்கே உள்ள size t n உடன் லென் ஒத்திருக்கிறது உண்மையில் இது அன்சைன்ட் என வரையறுக்கப்படுகிறது எனவே உட்புறத்தில் அன்சைன்ட் அல்லது சைஸ் டிsize t என்பது அன்சைன்ட் இன்டிஜர் ஆக நம்மிடம் உள்ளது எனவே இங்கே நாம் காண்பது என்னவென்றால் சைன்ட் இன்டிஜர் இல் இருந்து அன்சைன்ட் இன்டிஜர்க்கு ஒரு மறைமுக இனமாற்றம் எனவே உதாரணமாக நாம் லென் 1 ஆக இருந்தால் 1 நிச்சயமாக 800 க்கும் குறைவாக இருக்கும் எனவே இது தவறானதாக இருந்தால் மற்றும் ரிடர்ன் அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை மாறாக நமக்கு ஒரு memcpy செயல்படுத்தப்படும் இப்போது memcpy இயங்கும் போது 3வது பெராமீட்டர் அன்சைன்ட் இன்டிஜர் ஆக எதிர்பார்க்கப்படுவதால் சைன்ட் இல் இருந்து அன்சைன்ட் க்கு லென் இல் மறைமுக இனமாற்றம் உள்ளது இப்போது உட்புறத்தில் 1 க்கான சைன்ட் இன்டிஜர் இது 2 power 31 1 இன் மிகப் பெரிய மதிப்பு எனவே நாம் பெறுவது ஒரு பஃப்பர் ஓவர்ஃப்ளோ ஆகும் என்ன நடக்கக்கூடும் என்றால் நம்மிடம் ஒரு பெரிய buf இருக்கும் இது 800 பைட்டுகளை விட பெரியதாக இருக்கலாம் இது kbuf இல் நகலெடுக்கப்படுகிறது இது 800 பைட்டுகளுக்கு கண்டிப்பாக தடைசெய்யப்பட்டுள்ளது இதனால் நாம் ஒரு பஃப்பர் ஓவர்ஃப்ளோ ஐ பெற முடியும் பின்னர் அது பயன்படுத்தல்களை உருவாக்க பயன்படுகிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டின் மற்றொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட அட்டவணையில் ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டை 800 உள்ளீடுகளின் முழுதளாவிய அட்டவணை என வரையறுக்கப்பட்டுள்ள சில மதிப்புகளுடன் நிரப்ப விரும்புகிறோம் எனவே மதிப்பை முதல் பெராமீட்டர் க்கு செல்லுத்துகிறோம் அட்டவணையில் உள்ள நிலை 2 வது பெராமீட்டர் ஆகவும் எனவே இறுதியில் நாம் செய்ய விரும்புவது அந்த tablepos val என்று சொல்லலாம் எனவே இதைச் செய்வதற்கு முன் நாம் வழக்கமான சோதனைகளைச் செய்கிறோம் pos அதிகமாக இருந்தால் அட்டவணையின் அளவு இன்ட் இன் அளவால் வகுக்கப்பட்டதை நாம் சோதிக்கிறோம் எனவே அட்டவணையின் அளவு 800 முறை 4 ஆக இன்ட் இன் அளவால் வகுக்கப்படுகிறது எனவே இந்த 2 உம் 800 ஆக இருக்கும் நாம் இந்த சோதனை செய்கிறோம் இந்த அட்டவணைக்கு pos என்பது சரியான குறியீடா என்பதை நாம் சோதித்தோம் அப்படியானால் மட்டுமே நாம் val ஐ pos இல் நகலெடுக்கிறோம் எனவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த அறிக்கை table pos val உண்மையில் பின்வருமாறு செயல்படுத்தப்படுகிறது எனவே அடிப்படையில் இந்த அறிக்கை tablepos val என்பது table pos sizeof val என விளக்கப்படுகிறது இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் pos ஐ எடுத்துக்கொள்கிறோம் அதை இன்டிஜர் 4 இன் அளவால் பெருக்கவும் அட்டவணையின் தொடக்க முகவரியில் அதைச் சேர்க்கவும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் நாம் val மதிப்பை நிரப்புகிறோம் இப்போது பாதிப்பு இந்த கட்டத்தில் உள்ளது இந்த குறியீட்டின் சிக்கல் என்னவென்றால் pos ஐ ஒரு இன்டிஜர் ஆக வரையறுக்கப்படுகிறது எனவே நேர்மறை மற்றும் எதிர்மறை மதிப்புகள் இரண்டையும் எடுக்கலாம் நாம் pos க்கு எதிர்மறை மதிப்பைக் கொடுத்தால் pos என்பது 1 க்கு சமம் என்று சொல்லலாம் இந்த if அறிக்கை 1 800 ஐ விட அதிகமாக இருக்கும் மற்றும் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட if அறிக்கை தவறானது மறுபுறம் இந்த அறிக்கைக்கு நாம் வரும்போது இங்கே pos இன் அட்டவணை val க்கு சமம் இங்கே pos அன்சைன்ட் மதிப்பாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே 1 என்பது pos இது ஒரு நேர்மறையான மதிப்பாக விளக்கப்படுகிறது எனவே நாம் மிகப் பெரிய நேர்மறை மதிப்புடன் ஒரு அட்டவணையைச் சேர்ப்போம் இது ஒரு பஃப்பர் ஓவர்ஃப்ளோ ஐ உருவாக்கும் எனவே val ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சேமிக்கப்படலாம் இது அட்டவணையின் உண்மையான அளவை விட மிக தொலைவில் உள்ளது எனவே மற்றொரு எடுத்துக்காட்டாக ஒரு நெட்ஒர்க் ப்ராசஸ் அல்லது டீமனில் உள்நுழைவதால் இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோ பாதிப்பைப் பார்ப்போம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் இந்த செயல்பாட்டில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த செயல்பாடு என்னவென்றால் 2 பாக்கெட்டுகளை ஏற்றுக்கொள்ளும் 1 பஃபர் 1 மற்றும் பஃபர் 2 ஆகும் எனவே இந்த 2 பாக்கெட்டுகள் சாக்கெட்டுகள் மூலம் பெறப்படுகின்றன பின்னர் அது என்ன செய்கிறது என்றால் இந்த பாக்கெட்டுகளில் ஒவ்வொன்றின் முதல் 4 பைட்டுகள் பாக்கெட்டின் அளவைக் கொண்டிருக்கின்றன என்று கருதுகிறது எனவே எடுத்துக்காட்டாக பஃபர் 1 இந்த வழியில் 1வது 4பைட்டுகள் அளவு இருக்கும் மற்றும் மீதமுள்ள பைட்டுகளில் பேலோட் இருக்கும் மற்றும் பஃபர் 2 க்கும் இதே போன்ற அமைப்பு இருக்கும் எனவே இந்த 2 memcpy வழிமுறைகளுடன் பஃபர்1 க்கான பேலோடின் அளவாக சைஸ் 1 ஐப் பெறுகிறோம் மற்றும் சைஸ் 2 பஃபர்2 க்கான பேலோடின் அளவாக இருக்கும் இப்போது நாம் இந்த 2 விஷயங்களையும் ஒன்றாகச் சேர்த்து அளவைப் பெறுகிறோம் பின்னர் நாம் என்ன செய்வது என்பது பஃபர் அழைக்கப்பட்ட அவுட் உடன் பஃபர்1 ஐ தொடர்ந்து பஃபர்2 ஐ நிரப்புவோம் எனவே அடிப்படையில் அவுட் பஃபர்1 மற்றும் பஃபர்2 இன் இணைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அடுத்து நாம் செய்வது கேரக்டர் பாய்ன்டர் அவுட் இல் சேமித்து வைப்பது பஃபர்1 ஐ தொடர்ந்து பஃபர்2 ஆகிய இரண்டையும் சேமித்து வைக்கிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பஃபர்1 மற்றும் பஃபர்2 ஆகியவற்றின் இணைப்பை அவுட் கொண்டுள்ளது பின்னர் நாம் அளவைத் தருகிறோம் இந்த குறிப்பிட்ட நிரலில் உள்ள பாதிப்புகளைப் பார்ப்போம் நாம் கவனிக்கக்கூடிய 1வது பாதிப்பு என்னவென்றால் சைஸ்1 மற்றும் சைஸ்2 ஆகியவை இந்த குறிப்பிட்ட பாக்கெட்டுகளை அனுப்பும் பயன்பாட்டால் அமைக்கப்படுகின்றன நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால் சைஸ்1 மற்றும் சைஸ்2 அன்சைன்ட் இன்டிஜர் ஆக வரையறுக்கப்படுகின்றன மறுபுறம் சைஸ் என்பது ஒரு சைஸ் இன்டிஜர் என வரையறுக்கப்படுகிறது இப்போது இங்கே இந்த செயல்பாடு சைஸ் 1 மற்றும் சைஸ் 2 உங்களுக்கு அளவைக் கொடுக்கும் என்பது ஒரு பாதிப்பு எனவே இது வலது புறத்தில் அன்சைன்ட் இன்டிஜர் ஐ கொண்டிருக்கிறோம் இடது புறத்தில் சைன்ட் இன்டிஜர் உள்ளது எனவே சைஸ்1 மற்றும் சைஸ்2 போதுமானதாக இருந்தால் நாம் உண்மையில் அளவை எதிர்மறை மதிப்பாகப் பெறலாம் இந்த அளவு செயல்பாட்டின் மூலம் திரும்பப் பெறப்படுகிறது மேலும் அளவு எதிர்மறை மதிப்பாக இருக்கக்கூடும் என்பதால் இது அழைக்கப்படும் செயல்பாட்டில் ஓவர்ஃப்ளோ ஆகிறது நம்மிடம் இருப்பது பஃபர் 1 மற்றும் பஃபர் 2 ஆகியவற்றைக் கொண்ட மிகப் பெரிய மதிப்பாக இருக்க வேண்டும் என்ன நடக்கக்கூடும் என்பது அவுட் மிகப் பெரிய மதிப்பாக இருக்கக்கூடும் ஏனெனில் சைஸ் 1 மற்றும் சைஸ் 2 ஆகியவை பெரிய அன்சைன்ட் இன்டிஜர் ஆக குறிப்பிடப்படுகின்றன மறுபுறம் அளவு எதிர்மறை மதிப்பு இதன் விளைவாக இந்த memcpy இல் என்ன நடக்கும் என்பது அவுட் மிகப் பெரிய பஃப்பர் ஆக இருக்கலாம் ஏனெனில் சைஸ் 1 மற்றும் சைஸ் 2 மிகப் பெரியது மறுபுறம் அளவு எதிர்மறை எண்ணாகவும் இருக்கலாம் எனவே இது அழைக்கப்படும் செயல்பாட்டில்பஃப்பர் ஓவர்ஃப்ளோ ஏற்படக்கூடும் எனவே store into buffer என்று அழைக்கப்படும் இந்த செயல்பாட்டில் நீங்கள் செய்ய இது ஒரு சிறிய பயிற்சியாகும் நம்மிடம் max buf size அளவுள்ள லோகால் பஃப்பர் உள்ளது Max buf size 64 மடங்கு 1024 என வரையறுக்கப்படுகிறது இது உள்ளீடாக அனுப்பப்பட்ட நம் மேக்ஸ் சைஸ் ஐ விட அதிகமாக இருந்தால் நாம் ரிட்டர்ன் செய்கிறோம் இல்லையெனில் முழுதளாவிய பஃப்பர்க்கு மூலம் ஒரு memcpy செய்கிறோம் நாம் உண்மையில் நகலெடுக்கும் பைட்டுகளின் எண்ணிக்கை நம் ஆல் குறிப்பிடப்படுகிறது எனவே நான் இந்த செயல்பாட்டின் பாதிப்பு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோ பாதிப்புகளை உண்மையில் பயன்படுத்தும் ஒரு பிரபலமான தீம்பொருள் ஸ்டேஜ்ஃப்ரைட் பிழை என அறியப்பட்டது எனவே இந்த குறிப்பிட்ட பிழை ஜோசுவா டிரேக்கால் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் ஜூலை 27 2015 அன்று வெளியிடப்பட்டது எனவே ஸ்டேஜ்ஃப்ரைட் மென்பொருள் என்பது அண்ட்ராய்டு பயன்பாடுகளுக்காக சி C இல் செயல்படுத்தப்பட்ட ஒரு மென்பொருளாகும் மேலும் பிழை காரணமாக இது உங்கள் மொபைல் ஃபோனில் சலுகை அதிகரிக்கும் தாக்குதல்கள் போன்ற பல விஷயங்களைச் செய்யக்கூடும் அல்லது இது தொலைபேசியில் தன்னிச்சையான குறியீட்டை இயக்கக்கூடும் எனவே பிழையின் சாராம்சம் எம்பி3 மற்றும் எம்பி4 கோப்புகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே முக்கியமாக தாக்குபவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் நன்கு வடிவமைக்கப்பட்ட எம்பி4 கோப்புகளை உருவாக்குகிறார் பின்னர் அது ஸ்டேஜ்ஃபிரைட் நூலகத்தால் டிகோட் செய்யப்படுகிறது பின்னர் இந்த எம்பி4 கோப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதனால் அது பாதிப்பைத் தூண்டும் மற்றும் பின்னர் பேலோட் செயல்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லது அது சலுகைகளை அதிகரிக்கச் செய்யலாம் மேற்கோள்கள் ஸ்டேஜ்ஃபிரைட் எனவே அத்தியாவசிய யோசனை இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பை அடிப்படையாகக் கொண்டது எனவே இங்கு நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த அமைப்பு 2 அர்ரேகளை கொண்டுள்ளது ஒன்று அர்ரே கால் அட்டம் மற்றும் அளவு நீளமுள்ள தரவு எனப்படும் மற்றொரு அர்ரே ஆகும் இப்போது இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பு MP4 கோப்பில் உள்ளது எனவே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் தாக்குபவர் ஒரு சிதைந்த நீள மதிப்புடன் ஒரு MP4 பாக்கெட்டை உருவாக்க முடியும் எனவே இது உண்மையில் உடைந்த குறியீட்டைக் காட்டுகிறது எனவே இதில் நிறைய விஷயங்கள் உள்ளன எனவே நான் அதன் விவரங்களுக்கு செல்ல மாட்டேன் 32 பிட் இயங்குதளங்களில் செயற்கரிய செயல் பல ஓவர்ஃப்ளோ பாதிப்புகள் இருந்தன அடிப்படையில் இது ஒரு விட்த்னஸ் ஓவர்ஃப்ளோ இது 64 பிட் ஆண்ட்ராய்டு இயங்குதளங்களில் பயன்படுத்தப்பட்டது இது ஒரு அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ செயற்கரிய செயல் ஆகும் இப்போது இங்கே இந்த செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த அறிக்கைகள் இந்த 2 ஆகும் இது தலைப்பில் இருந்து எடுக்கப்பட்ட சங்க் சைஸ் இன் வரையறையாகும் எனவே தகவல் முதற்பகுதி MP4 கோப்பில் உள்ளது மற்றும் தாக்குபவரால் அமைக்கப்படலாம் இந்த சங்க் சைஸ் உண்மையில் மல்லோக் மற்றும் அர்ரே இன் அளவு மற்றும் சங்க் சைஸ் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது அர்ரே இன் அளவு அன்சைன்ட் இன்ட் 8 இது அடிப்படையில் அன்சைன்ட் கேரக்டர் அர்ரே ஆகும் எனவே இங்கு நிகழும் ஓவர்ஃப்ளோ இந்த தகவல் முதற்பகுதி 0 MP4 கோப்பிலிருந்து வருகிறது மேலும் தாக்குபவரால் கையாளப்படலாம் எனவே எடுத்துக்காட்டாக தகவல் முதற்பகுதியின் பெரிய மதிப்பை அமைக்கலாம் மேலும் இது பல்வேறு தளங்களில் விட்த்னஸ் ஓவர்ஃப்ளோ அல்லது அரித்மடிக் ஓவர்ஃப்ளோ ஏற்படக்கூடும்